லேசரிலிருந்து ஒளியை எடுப்பதற்கான வேலையை இப்போது நான் சிறந்ததாக கருதுகிறேன் பின்னர் அந்த லேசர் ஒளியை எவ்வாறு மாடுலேட் செய்வது என்பது பற்றியும் இந்த பி எஸ்ஸை மென்மையாக மாற்றுவதற்கான சில வழிகளையும் நான் கொண்டிருக்க வேண்டும் ஐடியல் லேசரில் உள்ள பச்சைக் கோடாக இருக்கும் சக்தி இல்லாவிட்டால் ஏற்ற இறக்கமாக இருக்காது அதிர்வெண் மாறாவிட்டால் சக்தி ஏற்ற இறக்கமாக இல்லாவிட்டால் ஏற்ற இறக்கமாக இருக்கும் கட்டம் மாறாமல் இருப்பதால் என்னால் எதையும் தொடர்பு கொள்ள முடியாது எனவே எல்லாமே நிலையானது நான் எந்த தரவையும் பெறுநருடன் தொடர்பு கொள்ளவில்லை நான் தொடர்பு கொள்ள விரும்பினால் இந்த பண்புகளை மாற்ற வேண்டும் எனவே நான் சக்தியை அல்லது அதற்கு சமமான தீவிரத்தை மாற்ற வேண்டும் அல்லது நான் கட்டத்தையும் அதிர்வெண்ணையும் மாற்ற வேண்டும் எனவே சில ஆப்டிகல் டிரான்ஸ்மிட்டர்கள் அல்லது ஆப்டிகல் மாடுலேட்டர்களை போஸ்டுலேட்டிங் மூலம் இதை எவ்வாறு செய்யலாம் என்று பார்ப்போம் பின்னர் இயற்பியல் செயல்பாட்டைப் பார்க்கும் போது அது ஆப்டிகல் சிக்னலின் கட்டத்தை மாடுலேட் செய்வதை விட அலைவீச்சு இன்பாக்ட் அலைவீச்சு மாடுலேஷன் பெறுவது எளிதானது என்று மாறிவிடும் அலைவீச்சு பாதிப்பை மாற்றியமைப்பதை விட ஆப்டிகல் சிக்னலின் கட்டத்தை மாற்றியமைக்கவும் அதிவேகத்தை மாற்றுவதற்கான ஒரு கட்டத்தில் கட்ட மாடுலேட்டர்களை மாற்றுவதன் மூலம் அல்லது பயன்படுத்துவதன் மூலம் அதிவேக அலைவீச்சு மாடுலேஷன் ஐ பெறலாம் எனவே அதை காண ஒரு கட்ட மாடுலேட்டர் எனப்படும் அடிப்படை உறுப்புடன் தொடங்குவோம் எனவே நாம் கட்ட மாடுலேட்டரைப் பார்க்கிறோம் அதன் பெயர் குறிப்பிடுவது போல உள்வரும் ஒளி சமிக்ஞையின் கட்டத்தை மாற்றியமைப்பதே எங்கள் வேலை எனவே உள்வரும் ஒளி லேசரிலிருந்து வருகிறது இது சமமான சக்தி PS க்கு √PS வீச்சு கொண்ட ஒரு நல்ல ஆப்டிகல் சிக்னலை உருவாக்குகிறது இதை cos st Ф என்று எழுதுவதற்கு பதிலாக நான் குறியீட்டை சுருக்கி இதை ej st Ф என்று எழுதுவேன் இந்த கட்டத்தில் எனது Ф அல்லது கட்டம் எனக்கு முக்கியமல்ல எனவே அதை கருத்தில் இருந்து நீக்கலாம் இந்த லேசரின் வெளியீடு √PS இன் வீச்சு மற்றும் அதிர்வெண் ωs கொண்ட இது மிக அருமையான ஆப்டிகல் சமிக்ஞை என்று நான் கருதுவேன் எனவே இது நாம் பொதுவாக பயன்படுத்தும் ஒரு குறியீடாகும் நாம் பொதுவாக cos ஐப் பயன்படுத்துவதில்லை ωst இது நாம் பொதுவாகப் பயன்படுத்தும் குறுகிய குறியீடாகும் ஏனென்றால் அந்த cos ωst சிக்னல் என்ன என்பதை என்னால் எப்போதும் மீட்டெடுக்க முடியும் நான் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த √PSejωst ஐ எடுத்து அதன் உண்மையான பகுதியை சரியாக எடுத்துக் கொள்ள வேண்டும் எனவே நான் உண்மையான பகுதியை எடுத்துக் கொண்டால் s என வெளிவரும் சிக்னலை நான் அழைத்தால் s இன் உண்மையான பகுதியை நான் எடுத்துக் கொண்டால் எனக்கு √PS cos ωst கிடைக்கிறது இது உண்மையில் லேசர் உருவாக்கும் சிக்னல் ஆகும் ஆனால் குறியீட்டு எளிமைப்படுத்தல் மற்றும் கணித கையாளுதலுக்காக நாம் பொதுவாக இதைச் செய்கிறோம் இந்த அதிவேக குறியீட்டிற்குச் செல்வோம் இது லேசர் வெளியீடாகும் இதை நான் இப்போது ஒரு கட்ட மாடுலேட்டர் மூலம் வைக்கப் போகிறேன் கட்ட மாடுலேட்டருடன் நான் பெற வேண்டியது ஆப்டிகல் சிக்னலின் கட்டமாகும் ஓ மன்னிக்கவும் கட்டம் முக்கியமல்ல என்று நான் நினைத்தேன் ஆனால் கட்டம் முக்கியமானது ஏனெனில் நான் உண்மையில் கட்ட மாடுலேட்டரைப் பார்க்கிறேன் நான் அலைவீச்சு மாடுலேட்டரைப் பார்க்கிறேன் என்று நினைத்தேன் நான் கட்டத்தைப் பார்க்கவில்லைநான் கட்ட மாடுலேட்டரைப் பார்க்கிறேன் எனவே அது முக்கியமானது எனவே நாம் மறுபடியும் இந்த கட்டத்தை Ф இப்போது இருப்பதற்குப் பதிலாக Ф ஒரு நிலையானதாக இருக்க வேண்டும் எப்படியாவது ஆப்டிகல் சிக்னலின் கட்டத்தை நாம் அனுப்புவதைப் பொறுத்து உருவாக்கவும் எனவே நான் மின் சமிக்ஞையை எடுத்து எப்படியாவது லேசரிலிருந்து வரும் ஆப்டிகல் சிக்னல் கட்டத்தை மாற்றினால் நான் ஆப்டிகல் கட்ட பண்பேற்றத்தைப் பெறுகிறேன்அதனால் ஆப்டிகல் கட்ட மாடுலேட்டருக்கு இந்த லேசர் சைனூசாய்டல் சமிக்ஞை உள்ளீடு மற்றும் இதன் வெளியீடு வீச்சு மாறாது ஏனெனில் கட்டம் தான் இங்கு மாறுகிறது இது அதிர்வெண் ωs ஐ மாற்றாது ஆனால் இது கட்டத்தை Ф முதல் Ф இல் மாற்றும்நீங்கள் சமிக்ஞையில் விரும்பினால் இந்த Ф சில மாறிலிகள் kp உடன் சார்ந்து இருக்கும் என்று நீங்கள் கட்ட மாடுலேட்டருக்கு வைக்கிறீர்கள் எனவே இந்த கட்ட மாடுலேட்டர் இரண்டு உள்ளீடுகளை எடுக்கும் ஒன்று லேசர் ஒளியின் வடிவத்தில் ஒளி உள்ளீடு மற்றும் மற்றொன்று மின்னழுத்தம் வடிவத்தில் உள்ள மின் சமிக்ஞையாகும் மற்றும் அந்த மின்னழுத்த சமிக்ஞை இதை m என்று அழைப்போம் m ஒரு அனலாக் சமிக்ஞை குறிக்கலாம் அல்லது டிஜிட்டல் உணர்தல் அல்லது டிஜிட்டல் சிக்னலின் உணர்தல் துடிப்பைக் குறிக்கும் இது பல்ஸ் வகைகளின் வரிசையைக் குறிக்கும் இந்த m ஆப்டிகல் சிக்னலின் கட்டத்தை மாற்றவும் இரண்டு நிகழ்வுகளிலும் இது ஒன்றாகும் எனவே இது கட்ட மாடுலேட்டர் நேர டொமைன் விளக்கமாகும் இப்போது நாம் என்ன சொல்கிறோம் இந்த ஒளி அதற்குள் செல்கிறது என்று நான் சொன்னேன்ஒளியை சைனூசாய்டல் கேரியராக மாற்றியமைக்கலாம் ஆனால் இந்த s உண்மையில் மின் புலம் இது ஒரு திசையில் மட்டுமே துருவப்படுத்தப்படுகிறது மற்றும் சமிக்ஞை z axis உடன் பரவுகிறது என்று நான் கருதுகிறேன் அச்சு இப்போது நீங்கள் லேசரின் இந்த மின்சார புலத்தை ஒரு ஆஸிலேட்டர் வெளியீடாக நினைக்கலாம் ஆனால் பண்பேற்றம் இலக்கியத்தில் இது பொதுவாக உள்ளீட்டு மின்சார புலம் என்று அழைக்கப்படுகிறது இது வெளியீட்டு மின்சார புலம் என்று அழைக்கப்படுகிறது பின்னர் இந்த மின்சார புலம் என்ன என்று நீங்கள் யோசித்துக்கொண்டிருக்கலாம்ஒளி ஒரு மின்காந்த அலை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மேலும் இந்த மின்காந்த அலையை நீங்கள் குறிக்கலாம்இது மின்சார புலம் மற்றும் காந்தப்புலம் என்று குறிப்பிடுவதன் மூலம் அவற்றைக் குறிக்க நாங்கள் தேர்ந்தெடுத்துள்ளோம் இப்போது எந்தத் தீங்கும் இல்லை இதை நீங்கள் சில s மற்றும் இது சில r அல்லது s என்று நினைத்தால்ஒரு பொருட்டல்ல இந்த பெயருக்கு நீங்கள் கொடுக்கும் சின்னம் எதுவாக இருந்தாலும் இது இங்கே செல்லும் உள்ளீட்டின் பண்பேற்றப்பட்ட பதிப்பு கட்டமாக இருக்கும்இப்போது நீங்கள் வெளியீட்டு சக்தி பார்த்தால் வெளியீட்டு சக்தி உள்ளீட்டு சக்திக்கு சமமாக இருக்கும்ஏன் வெளியீட்டு சக்தி PS உள்ளீடு உங்களுக்குத் தெரிந்த மின்சார புல அளவு ஸ்கொயர் எடுத்துக்கொள்வதன் மூலம் பெறப்படும் சக்திஇது இயல்பாக்கப்பட்ட உணர்வு PS க்கு சமமாக இருக்கும்அதேபோல் Pout Eout இன் அளவு ஐ எடுத்துக்கொள்வதன் மூலம் பெறப்படும்எனவே மீண்டும் PS ஐ உங்களுக்குத் தரும் எனவே இது இழப்பற்ற ஆப்டிகல் கட்ட மாடுலேட்டராகும் m ஒரு கொசைன் சிக்னலாக இருக்கும் ஆனால் மின் களத்தில் இது cosωt Ф மின் சமிக்ஞையாகும் kp என்பது கட்ட பண்பேற்றம் மாறிலி kp மிகவும் சிறியதாக இருக்கும்போது உங்கள் கட்ட மாடுலேட்டர் மூன்று வழிகள் மூலம் தயாரிக்கலாம் இது மூன்று அலைகளை உருவாக்குகிறது இது ωs அல்லது எந்த ஏற்ற இறக்கமாக இருக்கும் ωs ω மற்றும் ωs - ω கேரியர் ஆகும் இந்த விஷயங்களின் வீச்சு நீங்கள் கொடுக்கும் kp ஐப் பொறுத்தது ஆனால் kp க்கு இது மிகவும் சிறியது வீச்சு அடிப்படையில் மாறாமல் இருப்பதாக நீங்கள் நினைக்கலாம் கேரியர் மற்றும் பக்க பட்டையின் வீச்சு kp மற்றும் kp வரை உள்ளன எனவே இதன் வீச்சுகள் கேரியர் அடிப்படையில் ஒன்றாகும் ஏனெனில் இது அதிகம் மாறவில்லை மற்றும் kp இன் வீச்சு மேல் பக்க இசைக்குழுக்கும் ஒரு கட்டம் இருக்கும் Side கீழ் பக்க இசைக்குழு ஒரு கட்டத்தைக் கொண்டிருக்கும் இது சமிக்ஞை கட்டத்துடன் தொடர்புடையது இது உண்மையில் நாம் செய்யாத சைனூசாய்டல் கட்ட பண்பேற்றத்தின் எளிய வழக்கு இன்னும் சில தொகுதிகளுக்கு வெளியீட்டு உள்ளீட்டு சக்தியின் மின்சார புலத்தைப் பார்த்தோம் வெளியீடு மற்றும் கட்ட மாடுலேட்டரின் மின்சார புலம் உள்ளீட்டு தன்மை கொண்டது எனவே எங்கள் நோக்கத்திற்காக மாடுலேட்டரின் நேர டொமைன் தன்மை சில மின் உள்ளீட்டு சமிக்ஞையில் எடுக்கும் மின்சார புலத்தை வெளியீட்டில் வைக்கிறது உள்ளீட்டை ஒப்பிடும்போது கட்டம் மட்டுமே மாற்றப்படும் நீங்கள் வெளியீட்டு சக்தி வெர்சஸ்களை திட்டமிட விரும்பினால் உள்ளீட்டு சக்தி ஒன்று அல்லது அதற்கு சமமாக இருக்கும் உள்ளீட்டு சக்தி விகிதத்தின் வெளியீட்டு சக்தி எல்லா நேரத்திலும் t ஒன்றுக்கு சமமாக இருக்கும் கட்ட மாடுலேட்டரின் சக்தியில் எந்த மாற்றமும் இல்லை இது ஒரு இழப்பற்ற கட்ட மாடுலேட்டரைப் பாதுகாக்கும் உள்ளீட்டு சக்தி எதுவாக இருந்தாலும் அதைப் பாதுகாக்கும் அதை வெளியே வைக்கிறது இப்போது கட்ட மாடுலேட்டர் கட்டமைப்புகளை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துவதன் மூலம் வீச்சு பண்பேற்றத்தை எவ்வாறு பெறலாம் என்பதைப் பார்ப்போம் இந்த கட்டமைப்புகள் ஒரு மாக்ஜெஹெண்டர் இன்டர்ஃபெரோமீட்டர் என அழைக்கப்படுகின்றனமேலும் இது உண்மையில் இன்டர்ஃபெரோமீட்டர் யோசனையின் அடிப்படையில் அமைந்துள்ளது மாக் ஜெஹெண்டர் இன்டர்ஃபெரோமீட்டர் என்றால் என்ன இன்டர்ஃபெரோமீட்டரின் யோசனை என்ன எளிமையான இன்டர்ஃபெரோமீட்டர் என்பது உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும் யங்'ஸ் இன்டர்ஃபெரோமீட்டர்Young's interferometer என்று அழைக்கப்படுகிறது அதில் நீங்கள் சிறிது தூர மூலத்திலிருந்து ஒரு ஒளி அலை வந்து கொண்டிருந்தது பின்னர் அதில் உங்களுக்கு இரண்டு துண்டுகள் இருந்தன எனவே இவை உங்களிடம் உள்ள இரண்டு பிளவுகளாகும் மேலும் இந்த துண்டுகள் பகுதி ஒளியை செல்ல அனுமதிக்கும் பின்னர் நீங்கள் இங்கே எங்காவது ஒரு திரையை வைத்தீர்கள் அதை நீங்கள் நன்றாகக் காண்பீர்கள்திரையில் எந்த புள்ளியும் இந்த ஒரு வீச்சு முதல் பிளவு மற்றும் இரண்டாவது பிளவிலிருந்து வரும் ஒளியாக இருக்கும் இந்த இரண்டு விளக்குகளின் பாதைகள் சமமாக இல்லாததால் ஒரு குறிப்பிட்ட கட்ட வேறுபாடு உள்ளது பாதையில் எந்த மாற்றமும் ஒளியின் கட்டத்தை மாற்றும் எனவே கட்ட மாற்றத்தைப் பொறுத்து இது போன்ற ஒரு குறுக்கீடு முறையை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எனவே குறுக்கீடு முறை அதிகபட்சமாக சில இடங்கள் உள்ளன ஏனெனில் இரண்டு கட்டங்கள் சமமாக ஒரே கட்டத்தில் வந்து உள்ளனசமமாக இல்லாத சில இடங்கள் உள்ளன ஏனெனில் அவை வெவ்வேறு கட்டங்களில் வரும் எனவே இந்த யோசனையின் அடிப்படையில் நீங்கள் ஒளியை இரண்டு பகுதிகளாகப் பிரிக்கலாம் ஒன்றை மற்றொன்றுக்கு தாமதப்படுத்துங்கள்பின்னர் அவற்றை ஒரு இன்டர்ஃபெரோமீட்டரில் இணைக்கவும் மற்றும் இன்டர்ஃபெரோமீட்டர் யோசனை ஒரு மாக் ஜெஹெண்டர் இன்டர்ஃபெரோமீட்டர் மாடுலேட்டர் என அழைக்கப்படுகிறது அல்லது சில நேரங்களில் மாக் ஜெஹெண்டர் மாடுலேட்டர் MZM என அழைக்கப்படுகிறது எனவே இந்த MZM லேசரிலிருந்து வரும் ஒளியை எடுக்கும் அடிப்படையில் இயங்குகிறதுஎனவே இது எங்களுக்கு லேசராக இருக்கும் அதை இரண்டு பாதைகளாகப் பிரிக்கவும் பின்னர் ஒன்றின் பாதை மூலம் தாமதத்தை உருவாக்கவும் அல்லது கட்டுப்படுத்தவும் மின் சமிக்ஞை மூலம் நீங்கள் கடத்த விரும்பும் சமிக்ஞை எதுவாக இருந்தாலும் மின் சமிக்ஞை m சென்று அதன் வழியாக பரப்புகின்ற ஒளிக்கு ஒரு பாதை வழியாக தாமதத்தை கட்டுப்படுத்தும் மற்ற பாதை பொதுவாக தாமதமாகாதுஅது அப்படியே பரவுகிறது எனவே நீங்கள் இணைக்கும்போது அவை திரையில் சமமானவை நீங்கள் பெறுவது வீச்சு பண்பேற்றம் செய்யப்பட்ட மின்சார புலம் ஆகும் பின்னர் ஒளி அலைகளின் வீச்சு பண்பேற்றத்திற்கு பயன்படுத்தப்படும் எனவே நீங்கள் லேசர் இரண்டு பாதைகளுக்குப் பிரிப்பதைத் தொடங்கி ஒரு பாதையின் வழியாக தாமதத்தைக் ஏற்படுத்திபின்னர் அவைகளை இணைக்கவும் இது நிச்சயமாக அது எவ்வாறு கட்டமைக்கப்படுகிறது என்பது அல்ல அதாவது இது உண்மையான விவரங்கள் மிகவும் வேறுபட்டவைஅந்த இயற்பியல் கட்டமைப்பைப் பற்றி அதன் அடுத்த அடுக்கு மற்றும் இந்த மாடுலேட்டர்களுக்குப் பின்னால் உள்ள இயற்பியல் பற்றி பேசுவோம் எனவேஇந்த கட்டமைப்பிலேயேகட்டமைப்பு ஒரு உள்ளீட்டு அலை வழிகாட்டியைக் கொண்டுள்ளது இவை ஒரு அலை வழிகாட்டியில் பொதுவாக உருவாக்கப்படுகின்றனஎனவே கட்டமைப்பு ஒரு உள்ளீட்டு அலை வழிகாட்டியைக் கொண்டுள்ளதுஅங்கு உள்வரும் சமிக்ஞை லேசரின் மின்சார புலமாக இருக்கும் எனவே லேசரின் மின்சார புலம் உள்ளீட்டை வழங்கும் இது இரண்டு பகுதிகளாகப் ஒய் சந்தி என அழைக்கப்படும் சந்தி மூலம் பிரிக்கப்படுகிறதுஇது ஒரு ஆப்டிகல் அலை வழிகாட்டியில் செயல்படுத்தப்படலாம் நீங்கள் ஒன்றை மற்றொன்றின் வழியாக அனுப்புங்கள்நாம் ஒன்றுடன் மற்றொன்றுக்கு தாமதப்படுத்துவதற்குப் பதிலாக நாங்கள் இரண்டு கட்டுப்பாடுகளை வைக்கிறோம் இதனால் இடையிலான இரண்டு கட்டத்தை நாம் கட்டுப்படுத்த முடியும் இன்டர்ஃபெரோமீட்டரின் இரண்டு கரங்களுக்கிடையேயான பாதை வேறுபாடு அல்லது அதன் பாதை வேறுபாடு முகம் வித்தியாசமாக மாறுகிறதுநான் தொடர்புடைய கட்ட வேறுபாட்டில் மட்டுமே அக்கறை கொண்டுள்ளேன்இரண்டு பாதைகளுக்கு இடையில் நீங்கள் ஒரு உள்ளீட்டைக் கொடுக்கும் சில கட்டமைப்பைப் பயன்படுத்துவதற்கு உள்ளீடு U1 மற்ற உள்ளீடு U2 என அழைக்கப்படுகிறது பின்னர் அவற்றை மேலும் ஒரு இணைப்பு அல்லது Y சந்தி ஐப் பயன்படுத்தி இணைக்கவும்தற்போது நீங்கள் பெறுவது மின் புலம் வெளியீடு E ஆகும் இங்கே இருக்கும் இந்த பகுதி ஒளி உள்ளே சென்று வெளிச்சம் வெளியே வருவது உண்மையில் ஒரு கட்ட மாடுலேட்டர் இதேபோல் நீங்கள் இங்கே பெறுவது மற்றொரு கட்ட மாடுலேட்டராகும்இந்த இரண்டு கட்ட மாடுலேட்டர்களின் உள்ளீட்டு வெளியீட்டு உறவை எவ்வாறு வகைப்படுத்துவது என்பது ஏற்கனவே பார்த்ததுநாம் புரிந்து கொள்ளாதது என்னவென்றால் இந்த Y சந்திப்புகள் என்றால் என்ன எனவே கட்ட மாடுலேட்டர் உள்ளீட்டைக் U1 வடிவத்தில் கொடுத்தால்செய்தி சமிக்ஞை m கொண்டிருக்கும்இந்த இரண்டாம் கட்ட மாடுலேட்டருக்குள் செல்லும் மின்சார புல உள்ளீட்டை நான் அறிந்தால் அதன் உள்ளீடு U2 நான் இங்கே பெறப் போகும் மின்சார புலம் வெளியீடுகள் என்னவென்று தெரிந்து கொள்ளலாம் ஆனால் எனக்குத் தெரியாதது இந்த Y சந்திப்பை எவ்வாறு கையாள்வது என்பதுதான் இது பிளவுபட்டு பின் ஒளியால் இணைகிறதுநான் சொன்னது போல் இந்த பிளவு மற்றும் உடல் ரீதியான செயலாக்கம் வேலை செய்கிறது என்பதை பற்றி பேசுவோம்ஆனால் இப்போது இருவருக்கும் இடையிலான உறவை வெறுமனே குறிப்பிடுவோம்இரண்டு கைகளுக்கும் இடையிலான கட்ட வேறுபாடு இல்லையெனில் நீங்கள் அனுப்பும் சக்தி எதுவாக இருந்தாலும் எந்த இழப்பும் இல்லாமல் திரும்பி வர வேண்டும் அலை வழிகாட்டிகள் மூலம் எந்த இழப்பும் இல்லை என்று கருதி இதன் மூலம் மாடுலேட்டரின் உள் அமைப்பில் எந்த இழப்பும் இல்லைபின்னர் நீங்கள் எந்த சக்தியைக் கொடுத்தாலும் அது 1 மில்லிவாட் ஆக இருக்கலாம் 2 எம் வி ஆக இருக்கலாம் இந்த சக்தி வெளியீட்டில் தோன்றும் அதன்படி இந்த இரண்டு ஒய் சந்திப்புகள் ஒரு பொதுவான ஸ்ப்ளிட்டரில் சக்தியைப் பிரிக்க வேண்டும் இங்கு 50 50 ஸ்ப்ளிட்டரைப் பயன்படுத்துகிறோம்சக்தி ஒரு கையில் செல்கிறது மற்றும் அரை சக்தி மற்றொரு கையில் செல்கிறது ஆனால்இங்கே அதிகாரங்கள் தங்களுக்கு முக்கியமல்ல அல்லது இரண்டாம் நிலை முக்கியத்துவம் வாய்ந்தவைபெருக்கங்கள் எவ்வாறு பிளவுபடுகின்றன என்பது முக்கியம் பெருக்கங்கள் 1 √2 வடிவத்தில் பிளவுபடுகின்றன என்பதை நாங்கள் முன்வைப்போம்நீங்கள் அதை ஸ்கொயர் செய்யும்போது சக்தி பாதியாகிறது எனவேஎன்னிடம் உள்ள இந்த சக்தி E¿ √2 ஆக பிரிக்கப்படும் மேலும் நாம் ஒன்றிணைக்கும்போது அவர்கள் அதே பாணியில் நாமும் ஒன்றிணைகிறோம் கட்டமைப்பைப் பொறுத்து இந்த பிளவுகள் சரியாக E¿ √2 அல்ல சில கூடுதல் கட்ட காரணிகள் வரக்கூடியது என்பதை நீங்கள் காணலாம்ஆனால் இப்போதைக்கு பிளவுகள் வெறுமனே மின்சார புலம் வீச்சு கட்ட மாடுலேட்டர் மேலே செல்லும் வகையில் E¿ √2 எனவும்கட்டத்தின் அடிப்பகுதிக்கு செல்லும் மாடுலேட்டர் மின்சார புலம் வீச்சு isE¿ √2 பிளவுகள் நிகழ்ந்தன எனவும் கருதுவோம் எனவே இங்கே முதல் கட்ட மாடுலேட்டரின் வெளியீடு என்னவாக இருக்கும் சரி இது E¿ √2 நான் Ein காலத்தின் செயல்பாடாகக் காட்டவில்லைஆனால் அது நேரத்தின் செயல்பாடு ஏனெனில் உள்ளீட்டு சமிக்ஞையிலிருந்து அது வருகிறதுபின்னர் உங்களுக்குத் தெரிந்த இந்த பகுதி இந்த கட்ட மாடுலேட்டர் விஷயத்திலிருந்து வருகிறதுஎனவே உங்களிடம் Ф உள்ளது மற்றும் Ф க்கு பதிலாக kP மற்றும் m உள்ளது kP மற்றும் m என எழுதுவதை விட ஆகியவற்றைக் சற்று வித்தியாசமான குறியீடுகளை கொண்டு இங்கே பயன்படுத்துவோம் எனவே இதை நான் எம் √2 Em√2 என்று எழுதுவேன் மற்றும் அதிர்வெண் மற்றும் எல்லாம் அறியப்படுகிறது எனவே இங்கே எழுத வேண்டியது கட்ட பகுதியாக இருக்கும்அந்த கட்ட பகுதியை நான் πu1 Vπ என்று எழுதுவேன் எனவே முதல் கட்ட மாடுலேட்டருக்கு மின்சார புல வெளியீடு எம் √2 Em√2ஆக இருக்கும்பின்னர் உங்களிடம் e jπ u1 Vπ உள்ளது இந்த Vπ கட்ட மாடுலேட்டரின் அரை அலை மின்னழுத்தம் என அழைக்கப்படுகிறது அரை அலை மின்னழுத்தம் என்றால் என்ன என்பதைப் பற்றி பேசுவோம் கட்ட மாடுலேட்டர் இயற்பியல் கட்டமைப்பைப் பார்க்கும்போது இரண்டாம் கட்ட மாடுலேட்டரின் வெளியீடு என்னவாக இருக்கும் அதை எப்படி செய்வது என்பது ஏற்கனவே நமக்கு தெரியும் இப்போது அவற்றை எவ்வாறு இணைத்து வெளியீடுகளை உருவாக்கலாம்மீண்டும் நீங்கள் இந்த மின்சார புலப் பிரிவை 1√2 ஆல் எடுத்துக்கொள்கிறீர்கள்இந்த மின்சார புலம் 1 by2 ஆல் வகுக்கப்பட்டு அவற்றை இணைக்கவும்எனவே நீங்கள் பார்க்கும்போது மின்சார புலம் வெளியீடு Eout இந்த குறிப்பிட்ட வெளியீட்டின் கலவையாக இருக்கும் இது வீச்சு 1 by2 ஆல் குறைக்கப்படுகிறது மேலும் இந்த வெளியீடு மீண்டும் வீச்சு 1 2 ஆல் குறைக்கப்பட்டு பின்னர் அவற்றை வெறுமனே இணைக்கவும் எனவே அவற்றை இந்த வழியில் இணைப்போம் அதனால் எனக்கு கிடைப்பதுEin2 Ein2 ஐ மாறிலி என எழுதுவேன் இது என எழுதப்படலாம் எனவே எப்படி MZM இன் வெளியீட்டில் உள்ள மின்சார புலம் கட்ட மாடுலேட்டரின் வெளியீட்டோடு வேறுபாடு உள்ளது என்பதில் ஒப்பிடப்படுகிறது அதனால் இது இரண்டிற்கும் இடையிலான வேறுபாடு m க்கு u1 சமிக்ஞையாக இருக்கும் நீங்கள் u2 ஐ வழங்க முடியும்அது நீங்கள் வழங்கும் m சமிக்ஞையாக இருக்கலாம்இவை இரண்டும் ஒரே அளவுடன் இயக்கப்படுகின்றனவா அல்லது வெவ்வேறு அளவுடன் இயக்கப்படுகின்றனவா என்பதைப் பொறுத்து பின்னர் பார்ப்போம் நீங்கள் வெவ்வேறு மாடுலேட்டர் வெளியீடுகளைப் பெறலாம் ஆனால் இது மேலும் எளிமைப்படுத்தாமல் உள்ளீடுக்கும் வெளியீட்டிற்கும் உள்ள உறவுபொதுவாக என்ன நடக்கிறது என்பதைப் புரிந்துகொள்ள விரும்புகிறோம் இந்த இரண்டு சொற்களில் ஒன்றை நீக்குவதன் மூலம் நாம் அதைச் செய்யலாம் அது இந்த விதிமுறைகளில் பொதுவானது ஒன்றை எடுத்துக்கொள்கிறது மின்சாரத புலம் பெறுவதற்கு இந்த குறிப்பிட்ட MZM மாடுலேட்டர் அல்லது MZM இன் வெளியீடு ஐன் 2 எடுக்க தன்னிச்சையாக தேர்வு செய்கிறேன்நான் எடுக்கும் கட்ட காரணி நான் எதை விட்டுவிடுவேன் என்று எடுத்துக்கொண்டால் இந்த இடத்தில் ஒன்று இருக்கும் ஆனால் இங்கே இருக்கிறது எனவே இதுதான் இப்போது என்னிடம் உள்ளது இப்போது இது எனது பிரச்சினையை முழுமையாக தீர்க்கவில்லை ஆனால் நான் என்ன செய்ய முடியும்அதாவது நான் u1 u2 ஐ u2 என எழுத முடியும்இது u1 மற்றும் u2 க்கு இடையிலான வேறுபாட்டைக் குறிக்கும் இவை மின் சமிக்ஞைகள் எனவே தயவுசெய்து u1 மற்றும் u2 ஆகியவை மின் சமிக்ஞைகள் என்பதை நினைவில் கொள்க எனவே இதில் ஒரு பாதியை அகற்றிவிட்டு மேலும் எளிமைப்படுத்தலாம்உள்ளே உள்ள அளவு உண்மையில் ஒரு கொசைன் செயல்பாடு என்பதை அங்கீகரித்தல் எனவே எனவே இந்த இரண்டு சூத்திரங்களையும் அதன் அனைத்து அடையாளங்களிலிருந்தும் நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் அதுவே இருக்கும் இங்கே உதவியாக இருக்கும் எனவே இந்த சதுர அடைப்புக்குறிக்குள் இந்த சொல் சில என நான் நினைக்கலாம் மேலும் நான் ஐ எடுத்துக் கொண்டால் பொதுவான காரணி நான் இங்கே என எழுதலாம் இந்த ஐ உள்ளே பெருக்கி இதை நீங்கள் சரிபார்க்கலாம்எனவே நீங்கள் பெருக்கும்போதுஇது போகும் இது 1 ஆக மாறும்மேலும் x என்பது ஒன்றுமில்லை எனவே இந்த அனுமானங்களை இங்கே செய்வதன் மூலம் MZM மாடுலேட்டரின் மின்சார புலம் வெளியீட்டை Eout எழுத முடியும் எனவே இது சில க்கு சமமாக இருக்கும் எனவே இது நிலையான சில சொற்களை எடுத்த பிறகு வெளியீட்டின் மின் புலம் எளிமைப்படுத்தப்படும் இப்போது உள்ளீடுக்கும் வெளியீட்டிற்கும் என்ன தொடர்பு என்று நீங்கள் பார்த்தால் மன்னிக்கவும் இது இருக்கலாம்இங்கே 2 இல்லை எனவே 2 இல்லாமல் போகலாம் ஏனென்றால் நான் இந்த வார்த்தையை இங்கே எடுக்கும்போது எனக்கு இங்கே Cos x தேவை இன் அதன் கீழ் வகுப்பில் 2 உள்ளது எனவே நான் ஏற்கனவே இங்கே 2 ஐன் 2 இல் வைத்திருக்கிறேன் நான் 2 ஐ அடைப்புக்குறிக்குள் தள்ளுவேன் எனவே இந்த வார்த்தையை cos πud 2Vπ ஆக உருவாக்க முடியும் இந்த வெளிப்பாட்டை நீங்கள் பார்த்தால் அங்கே இந்த இரண்டு தடவைகள் அடிப்படையில் சில உலகளாவிய கட்ட மாற்றங்கள் உள்ளன என்பதைக் குறிக்கின்றனசில உலகளாவிய கட்ட மாற்றம் எனக்கு முற்றிலும் முக்கியமல்ல எனவே இந்த உலகளாவிய கட்டம்நான் ஒரு MZM ஐ மட்டுமே பார்க்கும் வரை நான் இதை புறக்கணிக்க முடியும் நான் MZM இன் வெளியீட்டை மற்றொரு MZM உடன் இணைக்க மாட்டேன்இந்த உலகளாவிய கட்ட காரணி நான் வசதியாக புறக்கணிக்க முடியும் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட MZM க்கு நான் உள்ளீட்டைக் கொடுத்து அதைப் வெளியீட்டை பார்க்கிறேன்இந்த உலகளாவிய கட்ட காரணி Ф நான் புறக்கணிக்க முடியும் நான் இப்போது எஞ்சியிருப்பது Eout √Ps ejωs tan d பின்னர் எனக்கு Cosπud2Vπஉள்ளது எனவே இது மீண்டும் மைய அதிர்வெண் ωs ஆக இருக்கும் சமிக்ஞையாக இருக்கலாம்ஆனால்அதன் வீச்சு இப்போது காலத்தின் செயல்பாடாகும் எனவே அதிர்வெண் களத்தில் வெளியீடு ஒரு அறிகுறிகளாக இருக்க முடியாது அதாவது ஒரு உந்துவிசை செயல்பாடு ωs ஆக இருக்காதுஆனால் அது இப்போது மாற்றியமைக்கப்படும்நேரத்துடன் u1 u2 மற்றும் இரண்டு சமிக்ஞைகளுக்கும் இடையிலான வேறுபாடு நேரத்துடன் மாறுகிறது நீங்கள் அலைவீச்சு பண்பேற்றம் பெற்றுள்ளீர்களா இன்னும் அமைதியாக இல்லை ஏனென்றால் நாம் சாதாரணமாக ஒரு அலைவீச்சு பண்பேற்றத்தில் பண்பேற்றத்திற்குப் பிறகு வெளியீடு அல்லது சமிக்ஞை கள் டி Ac cos ωst போன்ற ஏதாவது எழுதப்படும்இது மின் கேரியராக இருக்கும் இது கேரியர் சமிக்ஞையாக இருக்கும் சில u பெருக்கப்படுகிறது அங்கு u செய்தி சமிக்ஞையாகும் இதைத்தான் இரட்டை பக்கப்பட்டி நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் தனி கேரியர் இன்னும் இங்கே பெறப்பட இல்லைஎனவே அதை சீரானதாக மாற்ற நான் இதை ud ud செய்தி சமிக்ஞையாக எழுதுவேன் எனவே இது என்னிடம் உள்ள செய்தி சமிக்ஞைசெய்தி சமிக்ஞைக்கு சமம் ஆனால் நான் இன்னும் பெறப்பட்டது இல்லை இந்த Cos ωst பிரச்சினை அல்ல ஏனென்றால் இதை நான் வெறுமனே ejωst ஆக மாற்ற முடியும் ஆனால் மாடுலேட்டரைப் பெறுவதற்கு இந்த cos πud2Vπ உடன் நான் வெளியேறினேன்நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் Eout and ud க்கு இடையிலான உறவு என்ன என்பதை நாம் இன்னும் கொஞ்சம்விரிவான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும் மின்சார புலம் வரைபடத்தை வரைவதன் மூலம் வெளியீட்டின் ud இன் செயல்பாட்டை அடைகிறோம் செயல்பாட்டு உறவு Eout ஐப் பார்ப்பதை விட இந்த Eout Ein விகிதமாக நான் பார்க்கிறேன் இது புல பரிமாற்ற செயல்பாடு என அழைக்கப்படுகிறதுஇது பரிமாற்ற விகிதம் இது சரியாக சமிக்ஞை அமைப்பு பார்வையில் பரிமாற்ற செயல்பாடு அல்ல ஆனால் இது உள்ளீட்டு விகிதங்களுக்கு வெளியீடு இருப்பதால் அதற்கான பெயர் மட்டுமே இப்போது ud மாறும்போது ஆரம்பத்தில் ud 0 cos 0 1 ஆக இருக்கும்போது அது 1 க்கு சமமாக இருக்கும் எப்போது 0 க்குச் செல்லும் ud Vπ cos செயல்பாட்டின் உள்ளே Vπ வாதம் ரத்துசெய்யப்பட்டு நீங்கள் cos π 2 ஐப் பெறுங்கள்அதாவது அது 0 ஆகிவிட்டது எனவே இது Vπ இல் உள்ளது ud 2Vπ போது என்ன நடக்கும்பரிமாற்ற விகிதம் 1 ஆகிறதுஎனவே நீங்கள் உண்மையில் ஏதாவது 0 ஆக இருக்கும் ஏதோ 1 ஆகிறது இதேபோல் இந்த பக்கத்தில் -Vπ மற்றும் 2Vπ இல் நீங்கள் 1 பெறுவீர்கள் நிச்சயமாக இது மீண்டும்மீண்டும் வைத்திருக்கும் எனவே நாங்கள் அதைப் பார்க்க விரும்பவில்லை சக்தியின் விகிதம் என்ன என்பதை நீங்கள் பார்த்தால் அது Pout P¿ என பெறலாம்அந்த சக்தி விகிதம் இப்படி இருக்கும் ஏனெனில் வீச்சு கழித்தல் ஆக இருக்கக்கூடும்ஆனால் சக்தி கூடுதலாக இருக்கும் இப்போது அடுத்த தொகுதியில் ஒரு எப்படி அலைவீச்சு மாடுலேட்டர் செய்வது என்று பார்ப்போம் இந்த MZM ஐப் பயன்படுத்தி ஆப்டிகல் துடிப்பு வடிவத்தை எவ்வாறு உருவாக்குவது என்பதையும் பார்ப்போம்